டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மாடியுல் 24க்கு வருக இந்த மாடியுலில் அடுத்தது டேட்டாபேஸ் சிஸ்டம்களின் ஸ்டோரேஜ் மற்றும் பைல் ஸ்ட்ரக்சர் ஐ பார்ப்போம் எனவே ஸ்டோரேஜ் உடன் தொடங்குவோம் எனவே குறிப்பாக நாம் பல்வேறு பிசிக்கல் ஸ்டோரேஜ் மீடியம் பற்றி பார்க்க விரும்புகிறோம் எனவே இதுவரை நாம் டேட்டாபேஸ் வடிவமைப்பின் லாஜிக்கல் லேயர் பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போது டேட்டா எவ்வாறு ஸ்டோர் செய்யப்படும் என்பதற்கான இயல்பான சொற்களைப் பார்க்க விரும்புகிறோம் டேட்டாபேஸ்களுக்கான அதிக வால்யூம் ஃபாஸ்ட் சரி லேவெல் ரிலையபிள் இன்எக்ஸ்பென்சிவ் ஆப்சன் பிசிக்கல் ஸ்டோரேஜ் மீடியம் ஆக இருக்கும் டிஸ்க் களின் மேக்னடிக் ஸ்ட்ரக்சர் மற்றும் பேசிக் பங்க்ஷனாலிட்டி ஐ நாங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் அவை மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் RAID ஐப் பற்றிய பார்வையை எடுக்க முயற்சிப்போம் இது ரிலையபிள் டேட்டாபேஸ் களின் அடிப்படையில் ஒரு நல்ல ஆப்சன் மேலும் டெர்டயரி ஸ்டோரேஜ் இல் அதற்கான ஆப்சன் களையும் பாருங்கள் எனவே இவை டாபிக்கள் ஆகும் இவற்றை நாம் விரைவாக பார்ப்போம் எனவே முதலில் ஸ்டோரேஜ் மீடியம் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் அனைவரும் இதன் அனைத்து அல்லது பாட்ஸ் களை அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இது டேட்டாபேஸ் ஐ பயன்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு முழுமையானது எனவே வெவ்வேறு ஃபேக்டர் களில் செய்யப்படும் ஸ்டோரேஜ் மீடியம்ங்களின் கிளாசிஃபிகேஷன் சில காரணிகளை உள்ளடக்கியது இது ஒரு யூனிட் டேட்டா வின் காஸ்ட் ஐ எவ்வளவு பாஸ்ட் ஆக டேட்டா ஐ ஆக்சஸ் செய்ய முடியும் என்பதற்கான முதல் விஷயம் நீங்கள் ஒரு பிட் க்கு எவ்வளவு ரூபாய் அல்லது ஒரு பைட்டுக்கு எவ்வளவு ரூபாய் அல்லது ஒரு கிலோபைட்டுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு என்று சொல்வதை போன்றது எனவே இது ஒரு யூனிட் டேட்டாவுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆகும் இது பவர் ஃபெயிலியர் வந்தால் அல்லது சிஸ்டம் கிராஸ் ஆனால் அல்லது இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் இன் ஃபெயிலியர் உங்களுக்குத் தெரிந்தால் டேட்டா ஐ இழக்க நேரிடும் எனவே அதன் ரிலையபிளிட்டி என்ன டேட்டா ஐ இழக்கும் வாலடைல் ஸ்டோரேஜ் ஐ வேறுபடுத்த முடியும் பவர் ஸ்விச்சிடு ஆப் செய்யும் போது நாண் வாலடைல் ஸ்டோரேஜ் ஆனது டேட்டா ஐ இழக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் செகண்டரி ஸ்டோரேஜ் மற்றும் டெர்டயரி ஸ்டோரேஜ் இவற்றில் பவர் ஸ்விச்சிடு ஆப் செய்தாலும் டேட்டா தொடர்ந்து இருக்கும் உங்களிடம் மெம்மரி இல் சில பகுதிகள் உள்ளன அவை பேட்டரி பேக்கப் ஆக இருக்கலாம் அவை நாண் வாலடைல் ஆக இருக்கும் எனவே பிசிகல் ஸ்டோரேஜ் ஐப் பொறுத்தவரை இது CPUஇல் பதிவு செய்யப்பட்டுள்ள முழுமையான தொடக்கப் புள்ளி ஸ்டோரேஜ் ஆகும் நாம் அதைப் பற்றி பேசவில்லை ஏனெனில் அவை முதன்மையாக டெம்பரரி கம்ப்யூடேசன்கள் எனவே டேட்டா ஐ பொறுத்தவரை முதல் சாத்தியமான நிலை கேச் ஆகும் இது வேகமான மற்றும் மிகவும் காஸ்ட்லி ஸ்டோரேஜ் வடிவமாகும் இது இயற்கையில் வாலடைல் மற்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹார்டுவேர் கொண்டு நிர்வகிக்கப்படுகிறது எனவே கேச் பொதுவாக உங்கள் மெயின் மெம்மரி மற்றும் டிஸ்க் அமைப்புக்கு இடையில் இருக்கும் ஒரு வேகமான செமிகண்டக்டர் மெம்மரி மற்றும் அதனுடன் இணைந்து செயல்படுவது மிக விரைவானது பின்னர் மெயின் மெம்மரி வரும் இது விரைவான ஆக்சஸ் ஐ கொண்டுள்ளது ஆனால் கேச் மெம்மரி உடன் ஒப்பிடுகையில் இது மிகப் பெரியதாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு முழு டேட்டாபேஸ் ஐ யும் ஸ்டோர் செய்ய இது மிகவும் சிறியது ஆனால் இந்த மெயின் மெம்மரி இன் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நான் கருதுகிறேன் எனவே இந்த நாட்களில் இரண்டு ஜிகாபைட்டுகளின் திறன் பொதுவானது ஆனால் டேட்டாபேஸ் களின் தேவைடன் ஒப்பிடுகையில் இது சிறியது மற்றும் மெயின் மெம்மரி பொதுவாக வாலடைல் ஆகும் எனவே பவர் அதிகரித்தால் கம்ப்யூட்டர் செயலிழந்தால் அனைத்து டேட்டா வும் இழக்கப்படும் பவர் ஃபெயிலியர் முழுவதும் டேட்டா இருக்கக்கூடிய ஃபிளாஷ் மெம்மரி எங்களிடம் உள்ளது ஒரு லோக்கேஷன் இல் மட்டுமே டேட்டா ஐ எழுத முடியும் ஆனால் நீங்கள் அதை எரைஸ் செய்து மீண்டும் ரைட் செய்யலாம் எனவே மெயின் மெம்மரி இது போன்றதல்ல நீங்கள் ரைட் செய்யக்கூடியதைப் ரீட் செய்ய இங்கே ரைட் செய்யலாம் இங்கே நீங்கள் ரைட் செய்யலாம் பின்னர் நீங்கள் மீண்டும் ரைட் செய்ய விரும்பினால் நீங்கள் அதை எரைஸ் செய்து மீண்டும் ரைட் செய்ய வேண்டும் எனவே ஃபிளாஷ் மெமரி விஷயத்தில் ரீட் மிக வேகமாக இருக்கும் இது ஒரு மெயின் மெம்மரி ஐ போலவே வேகமாக இருக்கும் ஆனால் மெதுவாக ரைட் செய்யப்படும் குறிப்பாக நீங்கள் எரைஸ் செய்து மீண்டும் ரைட் செய்யும்போது அது மெதுவான ப்ராசஸ் ஆக இருக்கும் அனைத்து வகையான யூ பி கீகள் பென் ட்ரைவ் டிஜிட்டல் போண் மெம்மரி போன்றவற்றில் நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்மையில் ஃபிளாஷ் மெம்மரி ஆகும் நம்மிடம் மேக்னடிக் டிஸ்க் உள்ளது அதில் ஸ்பின்னிங் டிஸ்கில் டேட்டா ஐ ஸ்டோர் செய்யலாம் அது பொதுவாக மேக்னெட்டிக்காக ரைட் செய்யப்படுகிறது மற்றும் ரீட் செய்யப்படுகிறது எனவே பெரிய அளவிலான டேட்டா ஐ நீண்ட காலமாக ஸ்டோரேஜ் செய்வதற்கான பிரைமரி மீடியம் இதுவாகும் எனவே டேட்டா ஐ டிஸ்கில் இருந்து மெயின் மெம்மரி நகர்த்தி பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஆக மீண்டும் ரைட் செய்யப்பட வேண்டும் எனவே இது மெயின் மெம்மரி உடன் மெதுவாக ஒப்பிடும் வழிகள் மற்றும் ஆனால் இது ஒரு வகையான நேரடி ஆக்சஸ் ஐ கொண்டுள்ளது அதாவது மேக்னடிக் டிஸ்க் உடன் ஒப்பிடுகையில் இந்த டிஸ்கில் டேட்டா ஐ எந்தவொரு ஆர்பிட்டரரி ஆர்டர் இல் படிக்க முடியும் இங்கே இது சீரியல் டிவைஸ் இது பாரலல் விஷயங்களைச் ராண்டம் முறையில் எந்த ஆர்டர் கெப்பாசிட்டி யிலும் செய்ய முடியும் மேலும் பல்லாயிரக்கணக்கான டெராபைட்டுகள் வரை எளிதில் செல்லக்கூடியது அது ஃபெயிலியர் மற்றும் சிஸ்டம் ஃபெயிலியர் களுக்கும் சார்வைஃவ் ஆக முடியும் ஏனென்றால் அது மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் ஆக இருக்கும் டிஸ்க் ஃபெயிலியர் இன்னும் இருக்கும் அது டேட்டா ஐ திசை திருப்பும் ஆனால் அத்தகைய நிலை பொதுவாக ரேர் ஆக இருக்கும் எங்களிடம் CD ROM DVD வெவ்வேறு ஆப்டிகல் ஸ்டோரேஜ் சாதனங்கள் உள்ளன ஜூக் பாக்ஸ் சிஸ்டம்கள் உள்ளன மேலும் அவை நாண் வாலடைல் மற்றும் இங்கே ஸ்பின்னிங் டிஸ்கில் லேசர் லைட் ஐ பயன்படுத்துவதன் மூலம் டேட்டா ஆப்டிகல் ரீதியாக ரைட் செய்யப்படுகிறது பொதுவாக ஆப்டிகல் ஸ்டோரேஜ்கள் ரிமூவபிள் மீடியா ஆகும் நீங்கள் வழக்கமாக டேப் மெம்மரி ஐ வைத்திருக்கிறீர்கள் இது வழக்கமாக மிகப்பெரிய அளவிலான ஸ்டோரேஜ் ஆகும் ஆனால் பெயர் குறிப்பிடுவது போல இது ஒரு டேப் இது ஒரு லீனியர் சாதனம் எனவே ஆக்சஸ் தொடர்ச்சியாக மட்டுமே இருக்க முடியும் எனவே நீங்கள் 6 வது ரெக்கார்ட் ஐ படிக்க விரும்பினால் 1 முதல் 5 வரையிலான ரெக்கார்ட் ஐ தவிர்க்க வேண்டும் ஆனால் இது மிக அதிக கெப்பாசிட்டி கொண்டதாக இருக்கலாம் பொதுவாக இது ஸ்லோவாக இருக்கும் ஆனால் மிகப் பெரிய அளவு மற்றும் டேப் ஜூக் பெட்டிகளில் மிகப் பெரிய நூற்றுக்கணக்கான டெராபைட்டுகள் அல்லது பல பெட்டாபைட்டுகளை இருக்கும் எனவே இது ஆஃப்லைன் சேமிப்பிற்கானது இது ஒரு பெரிய மீடியா எனவே இது அடிப்படை ஸ்டோரேஜ் ஹையர்ரார்கீ ஆகும் எனவே அவற்றை நாங்கள் மூன்று குழுக்களாக பரவலாக வகைப்படுத்துகிறோம் அவை பிரைமரி மெம்மரி அது வாலடைல் மற்றும் மிக விரைவான கேச் மற்றும் மெயின் மெம்மரி அல்லது செகண்டரி ஸ்டோரேஜ் ற்குள் உள்ளது இது ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆகும் இது நாண் வாலடைல் மற்றும் மாடரேட்லி ஃபாஸ்ட் ஆனது மற்றும் டெர்டயரி ஸ்டோரேஜ் ஆனது ஆஃப்லைன் ஸ்டோர் என்று அழைக்கப்படுகிறது இது நாண் வாலடைல் மற்றும் ஸ்லோ வானது எனவே ஃபிளாஷ் மெமரி மற்றும் மேக்னடிக் டிஸ்க் ஆகியவை செகண்டரி ஸ்டோரேஜ் ஆகும் அவை நாண் வாலடைல் மற்றும் மிதமான வேகமானவை மற்றும் அவை ஆன்லைன் ஸ்டோர் இல் உள்ளன எனவே அவை சிஸ்டம் உடன் உள்ளன அதேசமயம் ஆப்டிகல் டிஸ்க் மற்றும் மேக்னடிக் டிஸ்க் ஆகியவை ரிமூவ் செய்யப்பட்டு வேறு இடங்களுக்கு எடுத்துச்செல்ல படலாம் எனவே மேக்னடிக் டிஸ்க் ஐ விரைவாகப் பார்ப்போம் ஒரு பொதுவான மேக்னடிக் டிஸ்க் எப்படி இருக்கும் இவை வெவ்வேறு சிலிண்டர்கள் இவை நம்மிடம் உள்ள வெவ்வேறு டிஸ்க்குகள் மற்றும் இவை அனைத்திற்கும் வெவ்வேறு ரீட் மற்றும் ரைட் ஹெட்டர் உள்ளன எனவே நீங்கள் அனைவரும் பார்க்கும் இதைப் போலவே பேக்வேர்ட் ஃபார்வர்ட் பாதையில் வேலை செய்ய முடியும் மேலும் அவை பேரலல் ஆக வரலாம் மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு டிஸ்க் களிலிருந்து படிக்க முடியும் மேலும் இந்த டிஸ்க் இல் எங்கும் டேட்டா ஐ பார்க்க உதவும் வகையில் ஸ்பின்னிங் செய்து கொண்டே இருக்கும் எனவே இது ஒரு பொதுவான மேக்னடிக் ஆர்கனைசேஷன் ஆகும் நீங்கள் குறிப்பாக டிஸ்க் ஐ பார்த்தால் இதுதான் நாம் பார்த்த ஸ்ட்ரக்சர் மற்றும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கில் குறிப்பாகப் பார்த்தால் டிஸ்க் ராடிக்கலி வெவ்வேறு செக்டர்களாக பிரிக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் தனித்தனி போர்சன் கள் மற்றும் ஒரே நேரத்தில் ஹெட் அத்தகைய ஒரு செக்டர் ஐ படிக்க முடியும் எனவே இவை ஜியோமெட்ரிக் செக்டர்கள் மற்றும் காணக்கூடிய முழு ரிங் ஆகும் நீங்கள் காணக்கூடிய சிலிண்டரிக்கல் ரிங் ஆனது டிராக் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு டிராக் செக்டர் ஆகும் ஆரஞ்சு இடத்தில் உள்ளது டிராக் செக்டர் பெரும்பாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட பல செக்டர்களை ஒரு டிராக் இல் இருந்து எடுத்து அவற்றை ஒரு யூனிட் ஆக இணைப்போம் இது டேட்டா பிளாக் என்று அழைக்கப்படுகிறது மேலும் டேட்டா பிளாக் பற்றி அடிக்கடி பேசுவோம் எனவே இந்த பொதுவான எண்கள் வெவ்வேறு யூனிட் களின் சைஸ்களாக எவ்வாறு மாறுகின்றன என்பது இங்கே சொல்லப்படுகிறது எனவே இயாளி ஜெனரேஷன்இல் டிஸ்க் எளிதில் பாதிக்கப்படக்கூடியது மேலும் ஹெட் கிராஸ் கள் நேரிட்டது ஆனால் இப்போது குவைட் ஸ்டேபிள் மேலும் டிஸ்க் கண்ட்ரோலர்கள் உள்ளன அவை தொடர்ந்து சரிபார்த்து நிர்வகிக்கின்றன ரீட் மற்றும் ரைட் இயற்கையாகவே செக்டர்களின் அடிப்படையில் உள்ளது எனவே பல ஹெட் கள் பேரலல் ஆக இருப்பதால் ஒரே நேரத்தில் பல செக்டர்களில் டேட்டா ஐ ரைட் செய்யலாம் ஒரு டிஸ்க் ஐ விட பெரிய ஒரு பெரிய அளவிலான டேட்டா ஐ மேனேஜ் செய்ய தேவைப்பட்டால் அதற்கான மெக்கானிசம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் எங்களிடம் டிஸ்க் சப்சிஸ்டம் கள் உள்ளன பின்னர் நீங்கள் பல டிஸ்க் களை டிஸ்க் கண்ட்ரோலர்கள் மூலம் இணைக்க முடியும் மேலும் ரீட் மற்றும் ரைட் ஆகியவற்றை செய்ய முடியும் மேலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வேறுபட்ட டிஸ்க் இன்டர்ஃபேஸ் ஸ்டேன்டட்கள் உள்ளன நாம் குறிப்பிட்டது போன்று SAN மற்றும் NAN ஆகியவை வழக்கமான ஸ்டோரேஜ்கள் ஆகும் எனவே இந்த வகையான டேம்ஸ் பார்த்தால் அதன் விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் அது வேறுபட்ட ஹார்ட்வேர் விவாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆனால் இவை டேட்டாபேஸ் டிஸ்க் அமைப்புகளுக்கான மிகவும் பொதுவான ஸ்டோரேஜ்கள் ஆகும் இப்போது அடிப்படை கேள்வி என்னவென்றால் இந்த டிஸ்கில் ரீட் மற்றும் ரைட் செய்வது என்ன வகையான பெர்ஃபாமென்ஸ் மெசர் கள் என நாம் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு முக்கிய மெசர் என்பது ஆக்சஸ் டைம் இது டிஸ்கில் இருந்து ஒரு ரெக்கார்ட் ஐ ஆக்சஸ் செய்ய விரும்பினால் எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்பதாகும் எனவே இது இரண்டு முக்கிய காம்போணட்களை அடிப்படையாகக் கொண்டது இப்போது நாம் ஒரு டிஸ்க் பிளாட்டர் ஐ கொண்டுள்ளோம் இதில் முழு அளவிலான ரீட் ஹெட்கள் போசிஷன் செய்யப்பட்டுள்ளதை நாம் கண்டிருக்கிறோம் எனவே டேட்டா ஐ பெற டிஸ்க் பிளாட்டர் டேட்டா இருக்கும் சரியான பாதையில் பேக்வேர்ட் அல்லது ஃபார்வர்ட் செல்ல வேண்டும் எனவே இந்த நேரத்தில் தற்போதைய நிலையில் இருந்து சரியான ட்ராக்கில் சென்று டேட்டா ஐ கண்டுபிடிக்க ஆகும் நேரம் சீக் டைம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அது சரியான பொசிசனில் வரும்போது கூட சரியான ட்ராக்கில் உண்மையில் சரியான செக்ட்ரில் இருக்காது ஏனெனில் முழு ட்ராக்கும் ஒரு சர்க்கிள் ஆக உள்ளது எனவே இது சர்க்கிள் இன் ஒரு பார்ட் இல் இருக்கலாம் அது ஒரு செக்ட்ரில் இருக்கலாம் அந்த ஒரு சர்க்கிள் இல் வெவ்வேறு பார்ட் கள் உள்ளன மற்றும் எனவே டிஸ்க் ஐ ரொட்டேட் செய்ய வேண்டும் எனவே சரியான செக்ட்டர் என்பது ஹெட் இன் கீழ் வருகிறது இது ஏற்கனவே சீக் மூலம் போசிஷன் செய்யப்பட்டுள்ளது ஆகவே டோட்டல் ஆக்சஸ் டைம் என்பது சீக் பிளஸ் ரோடேஷனல் லாடென்ஸி ஆகும் இது செக்ட்டரை ஆக்சஸ் செய்வதற்கான நேரம் இது மொத்த ஆக்சஸ் நேரத்தைக் கொடுக்கிறது பின்னர் மற்ற மெசர் ஐ பெறுகிறது அது டேட்டா டிரான்ஸ்பர் ரேட் ஆகும் நீங்கள் இதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் என்ன ரேட்டில் எத்தனை மெகாபைட் டிரான்ஸ்பர் செய்ய முடியும் என்பதை தெரியலாம் எனவே ஆக்சஸ் நேரத்தைத் தவிர டிஸ்க் ஆனது மேக்னடிக் மீடியத்திலிருந்து செமிகண்டக்டர் மீடியம் க்கு காப்பி செய்யப்பட்டு டிரான்ஸ்பர் செய்யப்படும் ரேட் என்ன என்பதை நீங்கள் காண வேண்டும் டேட்டாபேஸ் சிஸ்டம் இல் நாம் அக்கறை கொண்டுள்ள மற்ற மெசர் நடவடிக்கை MTTF என அழைக்கப்படுகிறது இது மீன் டைம் டு ஃபெயிலியர் ஏனெனில் உங்களுக்குத் தெரிந்த டேட்டாபேஸ் சிஸ்டம்கள் பேர்சிஸ்டன்ட் டேட்டா ஐ கையாளுகின்றன எனவே டேட்டா இருக்க வேண்டும் எனவே டேட்டா ஐ நாம் வைத்திருக்கும் டிஸ்க் மிகவும் ரிலையபிள் ஆக இருக்க வேண்டும் எனவே மீன் டைம் டு ஃபெயிலியர் என்பது கான்செப்ட்டியலி என்னவென்றால் டிஸ்க் இல் உள்ள டேட்டாபேஸ் இன் இரண்டு ஃபெயிலியர்களை கருத்தில் கொண்டால் மேலும் தொடர்ச்சியான ஃபெயிலியர்களை கருத்தில் கொண்டால் அவற்றுக்கிடையே எலாப்ஸ் டைம் என்ன இது அவைகளுக்கு இடையே உள்ள எலாப்ஸ் டைம் இன் ஆவரேஜ் ஆகும் எனவே நாம் சொன்னால் பொதுவாக 3 முதல் 5 ஆண்டுகள் என்பது இன்று நாம் பயன்படுத்தும் இந்த மேக்னடிக் டிஸ்க் இன் மீன் டைம் டு ஃபெயிலியர் நேரமாகும் எனவே புதிய டிஸ்க் இன் ஃபெயிலியர் இன் பிராபபிளிட்டி மிகக் குறைவு எனவே இது ஒரு தீயரிட்டிக்கல் எம்டிடிஎஃப் வகையாகும் என்று கூறப்படும் ஆப்வியெஸ்லி ஹவர் களைப் பொறுத்தவரை அது ரியலி ஒரு பிசிக்கல் சயின்ஸ் ஐ உருவாக்காது எனவே இந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் நடைமுறை ரீதியாக என்னவென்றால் ஆயிரம் புதிய டிஸ்க் குகள் வழங்கப்பட்டால் ரிலேட்டிவிலி அவற்றில் ஒன்று ஒவ்வொரு டோல்வ் ஹண்ட்ரட் மணி நேரத்தில் ஃபெயில் ஆகும் எனவே இது தான் எம்டிடிஎஃப் எம்டிடிஎஃப் குறைந்தால் ஒரு டிஸ்க் பழையதாக ஆவது குறையும் எனவே இது ஏஜை குறைக்கிறது எனவே அவை வொர்க் செய்வதை விட விரைவில் ஃபெயிலியர் ஆகும் டேட்டா ஐ பாஸ்ட் ரேட் இல் டிரான்ஸ்பர் செய்வது இப்போது நம் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஆப்டிமைஸ் செய்ய முயற்சிப்பது நான் முன்னர் குறிப்பிட்ட படி ஒற்றை ட்ராக் இல் இருந்து செக்டார் இன் கான்டிகியஸ் சீக்கொன்ஸ் ஒரு பிளாக் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதைத்தான் நாம் ஒரே நேரத்தில் ரீட் செய்வோம் எனவே நீங்கள் டேட்டா ஐ ஆக்சஸ் செய்தவுடன் ஒரு பிளாக் ரீட் செய்யப்படும் பிளாக் அளவு 512 பைட்டுகள் முதல் பல கிலோபைட்டுகள் வரை இருக்கும் பிளாக் கள் இயற்கையாகவே சிறியதாக இருந்தால் டிஸ்கில் இருந்து அதிக டிரான்ஸ்பர்கள் தேவைப்படும் பிளாக் கள் பெரிதாக இருந்தால் நிறைய இடத்தை வீணாக்கலாம் ஏனெனில் உங்கள் பிளாக் இன் பார்ட் ஐ டேட்டா உடன் பயன்படுத்த முடியாது எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இன்று பயன்படுத்தும் வழக்கமான பிளாக் களின் சைஸ் 4 முதல் 16 கிலோபைட்டுகள் ஆகும் எனவே அடுத்தடுத்த அனைத்து விவாதங்களிலும் குறிப்பாக ஆக்சஸ் மற்றும் பைல் ஆர்கனைஷயேசன் மற்றும் இன்டெக்ஸ் உடன் ஒரு பிளாக் ஐ ஒரு யூனிட் என்று நாம் கருதுவோம் அவை ஒரே நேரத்தில் பெச் செய்யப்பட்டு மற்றும் அடிப்படை இன்ஃபர்மேஷன் நோட் இன் சைஸ் ஐ தீர்மானிக்கிறது இது ரெக்கார்ட் கள் பற்றிய இன்ஃபர்மேஷன்கள் பராமரிக்கப்படுவதாகும் உங்கள் டிஸ்க் ஹெட் ஐ எவ்வாறு நகர்த்துவது என்பதன் அடிப்படையில் இது கூடுதல் விவரங்கள் ஆகும் எனவே இது மோர் அட்வான்ஸ் மெட்டீரியல் எனவே இதை தவிர்ப்பேன் என்று நினைக்கிறேன் எனவே பிளாக் ஆக்சஸ் ஐ ஆப்டிமைஸ் செய்ய பிளாக் களை ஒழுங்கமைக்க வேண்டும் மற்றும் அதற்கு தொடர்புடைய டேட்டா எவ்வாறு ஆக்சஸ் செய்யப்படுகிறது எனவே நிச்சயமாக தொடர்புடைய டேட்டா களை அருகிலுள்ள பிளாக் களில் வைத்திருந்தால் நேச்சுரல் ஆகவே நீங்கள் டிஸ்க் ஹெட் ஆக இருந்தால் ரொட்டேஷன் மீன் ஆக இருக்க வேண்டும் எனவே அடிப்படை ஐடியா என்னவென்றால் அருகிலுள்ள சிலிண்டர்களில் தொடர்புடைய இன்ஃபர்மேஷன் களை அருகிலுள்ள சிலிண்டர் நடைமுறையில் ஸ்டோர் செய்து வைப்பது ஆகும் ஆனால் நீங்கள தொடர்ந்து பயன்படுத்துவதால் நீங்கள் அதைத் தொடங்கலாம் ஆனால் பல்வேறு வகையான இன்சட் டெலிட் மற்றும் ஓவர்ஃப்ளோ ஆகியவற்றைத் தொடர்ந்து பயன்படுத்துகையில் டேட்டா மிகவும் பிராக்மெண்ட் ஆகிறது அதாவது டேட்டா பரவலாக பிரிக்கப்பட்ட சிலிண்டர்களில் பரவுகிறது எனவே உண்மையில் டேட்டா ஐத் சேர்ச் நேரம் அதிகரிக்கிறது எனவே டிஃப்ராக்மென்டேஷன் பிராஸஸ் ஐ செய்வதன் மூலம் அதை சரிசெய்யலாம் எனவே டிஃப்ராக்மென்டேஷன் மூலம் நீங்கள் செய்வது உங்கள் டேட்டா டிஸ்க் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது லாஜிக்கலி கன்டினியஸ் பிசிக்கலி கன்டினியஸ் பிளாக் களுக்கு அவற்றை மீண்டும் ஒன்றிணைக்க முயற்சிக்கிறீர்கள் இதனால் அவற்றின் ஆக்சஸ் டைம் மேம்படும் எனவே டேட்டாபேஸ் கள் பெரும்பாலும் அவ்வப்போது பைல் டிஃப்ராக்மெண்ட் ஐ பைல் சிஸ்டம்இல் செய்யும் பிளாக் ஆக்சஸ் ஐ மேம்படுத்துவதற்கான மற்றொரு வழி பஃப்பர் களைப் பயன்படுத்துவதாகும் எனவே பஃப்பர் பயன்படுத்துவதின் ஐடியா என்பது டிஸ்கில் சில டேட்டா ஐ ரைட் செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நேச்சுரல் ஆக டேட்டா ஐ எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு சீக் டைம் தேவைப்படும் ரோடேஷனல் லாடென்ஸி தேவைப்படும் பின்னர் டேட்டா டிரான்ஸ்பர் ஐ செய்ய வேண்டும் எனவே நீங்கள் சில ரைட் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் ரைட் செய்யக்கூடிய மற்றொரு ஆப்சன் ஐ நீங்கள் எடுக்கலாம் அது ஒரு பஃப்பருக்கு மெம்மரி இல் இருக்கும் இது ஒரு செமிகண்டக்டர் பஃப்பர் இல் உள்ளது அங்கு நீங்கள் மிக விரைவாக ரைட் செய்யலாம் பின்னர் உங்களிடம் பஃப்பர் இல் போதுமான டேட்டா இருக்கும்போது அவற்றை ஒரே டிஸ்க் க்கு எடுத்துச் செல்லலாம் அதை ரைட் செய்யங்கள் அல்லது டிஸ்க் உண்மையில் சில ஆக்சஸ் ஐ செய்யாதபோது அந்த சைக்கிள்களை பயன்படுத்தி இப்போது நேச்சுரல் ஆகவே நீங்கள் விஷயங்களை பஃப்பர் இல் எழுதினால் உங்கள் பஃப்பர் இல் சில டேட்டா இருக்கும்போது அது உண்மையில் டிஸ்க் இல் ரைட் செய்யப்படவில்லை பவர் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் அந்த டேட்டா ஐ இழப்பீர்கள் எனவே ரைட் செய்யப்பட்டதாக நீங்கள் நினைக்கும் டேட்டா வின் பகுதிகள் உண்மையில் டிஸ்க் க்குச் செல்லவில்லை எனவே ஃபிளாஷ் மெமரி அல்லது பேட்டரி பேக்கப் உடைய நாண் வாலடைல் மெமரி ராம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே பவர் ஃபெயிலியர் வந்தாலும் சரியான பஃப்பர் களை இழக்க முடியாது எனவே நாண் வாலடைல் பஃப்பர் களையும் பிற ஆப்சன்களையும் அடிக்கடி பயன்படுத்த சொல்கிறோம் இது ஒரு லாக் டிஸ்க் இல் பராமரிப்பது லாக் டிஸ்க் என்பது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் டிஸ்க் க்கு ரைட் செய்யும்போது வரும் அப்டேட் களின் தொடர்ச்சியான லாக் ஐ உருவாக்குகிறீர்கள் எனவே இது ஒரு வகையான ரிப்போர்ட் எனவே இந்தத் பிளாக் க்கு இந்தத் டேட்டா ஐ ரைட் செய்துள்ளேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எனவே ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டால் நீங்கள் லாக் இன் வழியாகச் செல்ல முடிந்தால் இழந்த தகவல்களை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் இது உண்மையில் எவ்வளவு தூரம் சரியாக வேலை பெய்கிறது என்பதை சொல்கிறது மேலும் நீங்கள் நாண் வாலடைல் ராம் போன்றவற்றைப் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் காணக்கூடிய லாக் ஐ வெளியே பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் ஒரு வகையான பொதுவான லிங்க் சிஸ்டம் வைத்திருக்கிறீர்கள் இதைப் பற்றிய இன்ஃபர்மேஷன் களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அவைகளில் எதை நான் செய்தேன் இதுதான் நான் செய்தேன் என்பன போன்றவை ஆகும் எனவே இந்த ரைட் செய்யும் இன்ஃபர்மேஷன் கள் அனைத்தும் லாக் இன் அடிப்படையில் மெயின்டெயின் செய்யப்படுகின்றன இப்போதெல்லாம் நீங்கள் ஃபிளாஷ் மெம்மரி ஐப் பயன்படுத்தலாம் நான்ட் அடிப்படையிலான ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் மிகவும் பொதுவானது எனவே இது குறித்த சில விவரங்களை இங்கே புரிந்துகொள்ளலாம் எனவே அடிப்படை ஸ்டோரேஜ் ஹையரார்கி மற்றும் மேக்னடிக் டிஸ்க் களின் பயன்பாடு ஆகியவற்றை நாங்கள் கவனித்தோம் அடிப்படையில் இதன் பர்பாமன்ஸ் ஐ கட்டுப்படுத்தும் பராமீட்டர்கள் ரீட் மற்றும் ரைட் அடிப்படையிலானவை RAID டிஸ்க் என்பதின் ஃபுல் ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் டிஸ்க் களின் ரிடன்டன்ட் அரை ஆகும் எனவே டிஸ்க் ஆர்கனைசேஷன் என்பது அதிக எண்ணிக்கையிலான டிஸ்க் களை மானேஜ் செய்யும் ஆனால் வியூ செய்யும்போது ஒரு டிஸ்க் ஐ பார்க்கலாம் நீங்கள் பல டிஸ்க் களை பார்க்க முடியாது எனவே இதன் மூலம் நீங்கள் மிக அதிக கெப்பாசிட்டி மற்றும் மிக அதிக ஸ்பீட் ஐ உருவாக்க முடியும் எனவே உங்களிடம் பல டிஸ்க் குகள் இருப்பதால் நீங்கள் ரைட் செய்யும் போது அல்லது நீங்கள் ரீட் செய்யும் போது உண்மையில் ஒரு டேட்டா ஐ ஆர்கனைஸ் செய்கிறீர்கள் நீங்கள் பல வெவ்வேறு களிலிருந்து பேரலல் ஆக ரீட் செய்யலாம் அல்லது ரைட் செய்யலாம் எனவே இது கெப்பாசிட்டி ஐ அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உண்மையில் ஒரு துரோஃபுட் ஐ அதிகரிக்கிறது மற்றும் டேட்டா ஐ ரிடன்டன்ட் முறையில் ஸ்டோரேஜ் செய்வதன் மூலமும் அதிக ரிலியபிலிடி ஐ பெறலாம் இது பல காப்பிகளை வைத்திருக்கிறது அதனால்தான் RAID பெரும்பாலும் அறியப்படுகிறது எனவே முதலில் RAID ஆனது உண்மையில் வடிவமைக்கப்பட்டபோது இது மலிவானது இது ஒரு டிஸ்க் அரை இது அபோட் செய்ய மலிவானது ஆனால் இப்போது எக்பென்சஸ் RAID க்குச் செல்வதற்கான பிரைமரி ஃபேக்டர் இல்லை ஆனால் அதிக கெப்பாசிட்டி கொண்ட அதிக ஸ்பீட் மற்றும் அதிக ரிலையபிளிட்டி உள்ள RAID க்கு செல்கிறோம் எனவே நான் இதை இப்போது இண்டிபெண்டன்ட் அரை என்று இன்றர்பிரட் செய்கிறேன் எனவே நாம் இம்புரூவ் செய்யலாம் எனவே இப்போது சிவப்பு நிறத்தில் உள்ள முக்கிய பிரச்சினை ரிலையபிளிட்டி ஐ இம்புரூவ் செய்வதாகும் ஆகவே டேட்டா ஐ பல காப்பி களில் ஸ்டோர் செய்து வைத்திருப்பது மற்றும் ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் காப்பி களிலிருந்து மீண்டும் ரீபில்ட் செய்வது போன்றவை ரிலையபிளிட்டி ஐ இம்புரூவ் செய்வதற்கான செயல்களாகும் இது ரிடன்டன்ஸி ஐ பயன்படுத்தும் ஐடியா ஆகும் எனவே எம் எஃப் என்பது மீன் டைம் டு ஃபெயிலியர் என்று நாம் முன்பு பார்த்தோம் இப்போது மீன் டைம் டு டேட்டா லாஸ் mean time to data loss என்று நாங்கள் கூறும் மற்றொரு பராமீட்டர் ஐ பார்க்கிறோம் எனவே இது மீன் டைம் டு ஃபெயிலியர் ஐ பொறுத்தது ஏனென்றால் நீங்கள் ஃபெயிலியர் அடைந்தால் நீங்கள் டேட்டா ஐ இழந்துவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் ஃபெயிலியர் அடைந்தால் இப்போது அதை சரிசெய்ய ஒரு டேட்டா ஐ மீட்டெடுக்க உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது உங்களிடம் ரிடன்டன்ட் காப்பி கள் இருப்பதால் ஆகும் எனவே மீன் டைம் டு டேட்டா லாஸ் இது எம்டிடிஎஃப் பிளஸ் மீன் டைம் டு ரிப்பேர் மற்றும் உங்கள் ரிடன்டன்ட் காப்பி களை பயன்படுத்தி எவ்வளவு விரைவாகப் அசல் டேட்டா ஐ திரும்பப் பெறலாம் என்பதையும் பொருத்தது எனவே டைம் டு டேட்டா லாஸ் குறைக்கப்பட வேண்டிய ஆக்சுவல் கீ பேக்டர் ஆகும் மேலும் இந்த சிவப்புக்கு ஒரு மிரரிங் அல்லது ஷாடோங் தருகிறது ஒவ்வொரு டிஸ்க்கும் ஒரு டூப்ளிகேட் உள்ளது அதில் ஒரு குளோன் உள்ளது எனவே லாஜிக்கலி உங்களிடம் ஒரு டிஸ்க் உள்ளது ஆனால் பிசிக்கல் ரீதியாக உங்களிடம் உண்மையில் இரண்டு டிஸ்க் கள் உள்ளது எனவே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரைட் ம் இரு டிஸ்க் களுக்கும் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் ரீட் செய்யும் போது ரீட் ஏதேனும் ஒரு டிஸ்க் இல் நடக்கிறது பொதுவாக அது டிஸ்க் களுக்கு இடையில் மாறுகிறது எனவே பெயர் இல் உள்ள ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் டேட்டா ஐ இன்னொன்றிலிருந்து ரெக்கவர் செய்ய முடியும் மற்றும் ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் டேட்டா லாஸ் ஏற்படும் ஆனால் சிஸ்டம் ரிபெயர் செய்வதற்கு முன்பு மிரர் டிஸ்கில் கூட ஃபெயிலியர் ஆக வேண்டும் எனவே டிஸ்க் ஒன்று ஃபெயிலியர் ஆனால் மிடில் டிஸ்கில் இருந்து டேட்டா ஐப் பெறலாம் அதை நீங்கள் தொடர்ந்து மிரர் டிஸ்கில் செய்கிறீர்கள் நீங்கள் மற்ற டிஸ்க் ஐ ரெஸ்டோர் செய்து புதிய ஒரு மிரர் ஐ மீண்டும் ரீப்ளேஸ் செய்யவும் எனவே இந்த நேரத்தில் மிரர் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் அதை ரெஸ்டோர் செய்யலாம் நீங்கள் உண்மையில் டேட்டா ஐ இழந்துவிட்டீர்கள் ஆனால் அதன் பிராபபிளிட்டி மிகவும் சிறியது எனவே மிரரரிங் நேச்சுரலி அதிகப்படியான ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ் ஐக் கொண்டிருப்பதை பிரதிபலிக்கிறது மிரரரிங் உண்மையில் உங்களுக்கு அதிக ரிலையபிளிட்டி ஐ அளிக்கும் ரிலையபிளிட்டி ஐ இம்புரூவ் செய்யும் வேறு சில டெக்னிக்களை இன்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது பிட் லெவல் மற்றும் பைட் லெவல் பிளாக் லெவல் ஸ்ட்ரைப்பிங் டெக்னிக்கள் ஆகும் எனவே அடிப்படை பிட் லெவல் ஸ்ட்ரைப்பிங் இல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒவ்வொரு பைட்டிலும் 8 பிட்கள் உள்ளன எனவே நீங்கள் ஒரு பைட்டை ரைட் செய்யும் போது அனைத்து பைட்டுகளையும் ஒரே டிஸ்கில் ரைட் செய்ய வேண்டாம் அவற்றை பல டிஸ்க் களில் ரைட் செய்யலாம் எனவே நீங்கள் 8 டிஸ்க் களின் அரை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு பைட்டிலும் பிட் I ஐ டிஸ்க் I க்கு ரைட் செய்யுங்கள் எனவே இங்கு பிராக்மெண்டிங் செய்யப்படுகிறது இது இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் இது மிகவும் பெக்யூலியர் வே ஆகும் எனவே உங்களிடம் 8 டிஸ்க் குகள்உள்ளன ஒவ்வொரு பைட் இல் முதல் பைட் முதல் பிட் ஒரு டிஸ்க் இல் ரைட் செய்யப்படுகிறது இரண்டாவது பைட் இரண்டாவது பிட் இரண்டாவது டிஸ்க் இல் எழுதப்படுகிறது மூன்றாவது பிட் மூன்றாவது டிஸ்க் இல் எழுதப்படுகிறது மேலும் நீங்கள் ஆக்சஸ் செய்யும்போது இந்த 8 இலிருந்து நீங்கள் ஆக்சஸ் செய்யலாம் இப்போது நேச்சுரலி இது உங்கள் துரோஃபுட் ஐ ஓரளவிற்கு குறைக்கும் என்பதாகும் ஏனென்றால் அந்த ரிகன்ஸ்டிரக்ட் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் சேகரிக்க வேண்டும் எனவே பிட்ஸ் லெவல்ஸ் ஸ்ட்ரைப்பிங் இப்போது பயன்பாட்டில் இல்லை அதற்கு பதிலாக உங்களிடம் பிளாக் லெவல் ஸ்ட்ரைப்பிங் உள்ளது அங்கு இறுதி டிஸ்க் இல் பிளாக் I இல் ஒரு பைல் டிஸ்க் i மோட் n பிளஸ் 1 க்கு செல்கிறது எனவே வட்டவடிவமாக ஐந்து டிஸ்க் குகள் இருந்தால் முதல் பிளாக் டிஸ்க் 1 க்கு செகண்ட் பிளாக் டிஸ்க் 2 க்கு 5th பிளாக் டிஸ்க் 5 க்கு மறுபடியும் 6 வது பிளாக் மீண்டும் டிஸ்க் 1 க்கு செல்கிறது எனவே வெவ்வேறு பிளாக் களுக்கான ரிக்வெஸ்ட் பேரலல் ஆக வெவ்வேறு டிஸ்கில் இல் வைக்க முடியும் இந்த பேரலல் முறையை அவர்கள் எளிதில் பயன்படுத்தினால் துரோஃபுட் ஐ இம்புரூவ் செய்யலாம் அதே நேரத்தில் ரிலையபிளிட்டி ஐ இம்புரூவ் செய்ய வேண்டும் இப்போது ரிலையபிளிட்டி ஐ எவ்வாறு இம்புரூவ் செய்வது

எனவே மற்றொன்று நேச்சுரலி பிளாக் இன்டர்லீவிங் பேரிட்டி இது பிளாக் லெவல் ஸ்ட்ரைப்பிங்கைப் ஐ பயன்படுத்துகிறது மற்றும் இது பேரிட்டி பிளாக் ஐ n மற்ற டிஸ்க் களிலிருந்து தொடர்புடைய பிளாக் களுக்கு ஒரு தனி டிஸ்கில் வைத்திருக்கிறது மேலும் நீங்கள் மிகவும் ஒத்த முறையில் ரிகன்ஸ்டிரக்ட் செய்ய முடியும் எனவே பிளாக் ஸ்ட்ரைப்பிங்குடன் பிளாக் இன்டர்லீவ்ட் பேரிட்டியைப் ஐ பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த ரிலையபிளிட்டி உடன் அதிக துரோஃபுட் ஐ கொண்டிருக்கலாம் எனவே இது நேச்சுரலி இப்போது ஒரு வெற்றி வெற்றி நிலைமை நீங்கள் RAIDக்குச் செல்லும்போது கிடைக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் ரீட் இருப்பதைக் காண்பீர்கள் இது 6 ஆம் நிலை வரை செல்கிறது இப்போது நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டிய பேக்டர் கள் என்னவென்றால் வெவ்வேறு வகையான RAID ஐ வெவ்வேறு வகையான காஸ்ட் இல் குறிக்கிறேன் ஃபெயிலியர் இன் போது பர்ஃபாமென்ஸ் என்ன ஃபெயிலியர் இன் போது பர்ஃபாமென்ஸ் பொதுவாக எம்டிடிஎஃப் மற்றும் ரிபில்ட் பர்ஃபாமென்ஸ் என்பது மீன் டைம் டு டேட்டா லாஸ் ஆகும் எனவே ரிபில்ட் மற்றும் பல உள்ளன எனவே இந்த களின் அடிப்படையில் வெவ்வேறு ரெட் லெவல் களைப் RAID 0இல் பார்க்க முடியும் இது டேட்டா பாதுகாப்பு முக்கியமில்லாதபோது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது எனவே RAID லெவல் 2 மற்றும் 4 ஒருபோதும் பயன்படுத்தபடாதது மிகவும் பொதுவானதல்ல ஏனென்றால் அவை லெவல் 3 மற்றும் 5 இல் அடங்கியுள்ளன எனவே மூன்றாம் லெவல் இனி பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் நீங்கள் அதை புறக்கணிக்கலாம் ஏனென்றால் இது பிட்கள் ஸ்ட்ரைப்பிங்கைப் பயன்படுத்தியது என்பதை பற்றி நேச்சுரலி ஆக பேசினோம் பிளாக் ஸ்ட்ரைப்பிங்குடன் ஒப்பிடுகையில் இது மோசமானது லெவல் 5 பயன்பாடுகள் மற்றும் லெவல் 6 ஆகியவை உண்மையில் பயன்படுத்தப்படுகின்றன லெவல் 1 மற்றும் 5 அனைத்து அப்ளிகேஷன்களையும் போதுமான அளவில் ஆதரிக்கிறது எனவே முடிவுரையில் வெறுமனே நீங்கள் RAID லெவல் 1 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது நீங்கள் RAID லெவல் 5 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே RAID லெவல் 1 RAID 5 ஐ விட சிறந்த சரியான பர்ஃபாமென்ஸ் ஐ அளிக்கிறது அது சர்ட்டன்லி லெவல் ஆகும் எனவே லாக் டிஸ்க் குகள் போன்ற உயர் அப்டேட் என்விரான்மென்ட் களுக்கு லெவல் 1 விரும்பப்படுகிறது அதேசமயம் லெவல் ஒன்று 5 ஐ விட அதிக ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்சை கொண்டுள்ளது மற்றும் குறைந்த அப்டேட் ரேட் மற்றும் பெரிய அளவிலான டேட்டா ஐக் கொண்ட பயன்பாடுகளுக்கு லெவல் 5 விரும்பப்படுகிறது எனவே உங்களிடம் மிக உயர்ந்த அப்டேட் இருந்தால் நீங்கள் லெவல் 1க்கு செல்லலாம் எனவே இது உங்களுக்கு அதிக செலவு செய்யும் ஆனால் உங்களிடம் 5 ஆம் லெவல் இருந்தால் நீங்கள் குறைந்த அப்டேட் ஐ பெற முடியும் ஆனால் அதிக அளவு டேட்டா களை ரிலையபிள் ஆக ஸ்டோர் செய்து வைத்திருக்கிறீர்கள் அதற்கு குறைந்த அளவு இன்வெஸ்ட்மென்ட் செய்யப்படுகிறது எனவே இவை நிச்சயமாக RAID லெவல்கள் இறுதியாக வெவ்வேறு டெர்டயரி ஸ்டோரேஜ் காம்பாக்ட் டிஸ்க் சிடி ரோம் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் டிவிடி ரெக்கார்ட் களை ஒரு முறை நீங்கள் ரெக்கார்ட் செய்து வெவ்வேறு வகையான டிஸ்ட்ரிபியூஷன் க்கு பயன்படுத்துகிறீர்கள் ஸ்டோரேஜ்கள் மிகப் பெரிய அளவிலான மேக்னடிக் டேப்களை பயன்படுத்தப்படுத்துகின்றன மற்றும் அவை அதிக டிரான்ஸ்பர் ரேட் வழங்குகின்றன மேலும் அவை தற்போது டெராபைட்டுகளின் வெவ்வேறு இரண்டு ஆர்டர்களுக்கு மற்றும் பெட்டாபைட்டுகள் அழவில் கூட செல்கின்றன ஆனால் டேப்கள் உண்மையில் மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல எனவே அவை பேக்கப்களுக்கு நல்ல பெரிய டேட்டாபேஸ் களை வைத்திருக்க அவற்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் டேப் டிரைவ்கள் மிகவும் விலை உயர்ந்தவை எனவே அதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே சுருக்கமாக வெவ்வேறு பிசிக்கல் ஸ்டோரேஜ் மீடியங்களைப் பார்த்தோம் எனவே கலந்துரையாடலில் உள்ள அனைத்து விவரங்களையும் தவிர இங்குள்ள கீ பாய்ன்ட் ஐ முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள் எங்களிடம் ஒரு மெம்மரி உள்ளது இது விலை உயர்ந்தது மற்றும் சிறிய அளவில் மிக அதிக வேகத்தில் உள்ளது எனவே நமக்குத் தேவையான அனைத்து ஆபரேஷன் களும் செய்யப்பட வேண்டும் ஒரு முறை டேட்டா மெம்மரி இல் இருக்கும்போது மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட பேர்சிஸ்டன்ட் டேட்டா ஒருவித மேக்னடிக் டிஸ்கில் ஒரு தொடர்ச்சியாக எல்லா டேட்டா வையும் வைத்திருக்க வேண்டும் அது பெரிய மெம்மரி ஐ ஆதரிக்கக்கூடியது அது பேர்சிஸ்டன்ட் மற்றும் ரிலையபிள் ஆனால் இது ஆக்சஸ் செய்வதற்கு மெதுவாக உள்ளது எனவே இது இன்டெலிஜென்ட் முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் ஒரு பாயிண்டில் ஒவ்வொரு டிஸ்க்கும் சிஸ்டத்தில் சில யூனிட் இருப்பதாக பிக் ஸ்பிசிபிக் ஆக நோட் செய்யப்பட்டு உள்ளது ஒரு பிளாக் அல்லது டிஸ்க் பிளாக் என்று அழைக்கப்படும் சில யூனிட் உள்ளது இது டேட்டா வின் அடிப்படை யூனிட் நீங்கள் டிஸ்க் ஐ ஆக்சஸ் செய்யும் ஒவ்வொரு முறையும் மாற்றப்படும் எனவே உங்கள் டிசைன் டிஸ்க் பிளாக் இன் சைஸ் உடன் இரண்டு கிலோபைட்டுகளுடன் அலைன் ஆக இருந்தால் உங்கள் பைல் களுக்கு அதிக உகந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ் வடிவமைக்க எளிதாக இருக்கும் மேலும் சேர்ச் மற்றும் அப்டேட் முதலிய நீங்கள் டேட்டாபேஸ் இல் செய்ய விரும்புகிற முழு ப்ராசஸ் களையும் விரைவுபடுத்தலாம்